எனவே நாம் சென்ற வகுப்பில் கிரிட்டிக்கல் செக்சன் சிக்கலுக்கான தீர்வு உத்திகள் பற்றி விவாதித்தோம் இங்கு நாம் முக்கியமான மூன்று பண்புகளை கண்டிருக்கிறோம் அவை அனைத்தும் கிரிட்டிக்கல் செக்சன் சிக்கலுக்கான தீர்வுகள் அனைத்தையும் திருப்திபடுத்த வேண்டும் முதலாவது மியூச்சுவல் எக்ஸ்குலுயூஷன் மியூச்சுவல் எக்ஸ்குலுயூஷன் என்பது இரண்டு ப்ராசஸ்கல்அவற்றின் கிரிட்டிக்கல் செக்சன் ஒரே நேரத்தில் அணுகக்கூடாது என்பதாகும் எனவே ஒரு ப்ராசஸ் Pi அதன் க்ரிட்டிக்கல் செக்ஷனில் இயக்கும் போதெல்லாம் வேறு எந்த ப்ராசஸ்சும் அவற்றின் க்ரிட்டிக்கல் செக்ஷனில் நுழைய அனுமதிக்கப்படுவதில்லை என்பதை உறுதிப்படுத்த வேண்டும் ' எனவே அதுதான் மியூச்சுவல் எக்ஸ்குலுயூஷன் f நிலை பின்னர் ஒரு ப்ராக்ரஸ் கண்டிஷன் உள்ளது அது அதன் க்ரிட்டிக்கல் செக்ஷனில் எந்த ஒரு பிராசஸ்சும் இல்லாத நிலையில் பல ப்ராசஸ்கள் க்ரிட்டிக்கல் செக்ஷனில் நுழைய காத்துக்கொண்டிருக்கின்றன எனவே இப்போது க்ரிட்டிக்கல் செக்ஷனில் எந்த பிராசஸ்சும் இல்லை ஆனால் க்ரிட்டிக்கல் செக்ஷனில் நுழைய விரும்பி பல ப்ராசஸ்கள்காத்துக் கொண்டிருக்கின்றன க்ரிட்டிக்கல் செக்ஷனில் எந்த பிராசஸ் நுழையும் என்ற தேர்வு நடைபெறும் அதை காலவரையின்றி ஒத்திவைக்க முடியாது எனவே அடுத்து எதற்கு இந்த வாய்ப்பு கிடைக்கும் எதை காலவரையின்றி ஒத்தி வைப்பார்கள் போன்ற முடிவுகள் எடுக்கப்பட வேண்டும் அதுதான் புரோகிரஸ் கண்டிஷன் இந்த முடிவுகளை ஒரு குறிப்பிட்ட நேரத்திற்குள் எடுக்க வேண்டும் க்ரிட்டிக்கல் செக்ஷனில் நுழைவதற்கு ஒரு பிராசஸ் கோரிக்கை விடுத்த பிறகு பௌன்டேட் வெயிட்டிங் பிற பிராசஸ் அவற்றின் க்ரிட்டிக்கல் செக்ஷனில் நுழைய எத்தனை முறை அனுமதிக்கப்பட வேண்டும் என்று கூறுகிறது எனவே ஒரு பிராசஸ் அதன் க்ரிட்டிக்கல் செக்ஷனில் நுழைய கோரிக்கை விடுத்தபின்னும் அந்த கோரிக்கை வழங்கப்படுவதற்கு முன்பும் பிற பிராசஸ் அவற்றின் க்ரிட்டிக்கல் செக்ஷனில் நுழைய எத்தனை முறை அனுமதிக்கப்படுகின்றன என்பதற்கு ஒரு வரம்பு உள்ளது நான் கடந்து வகுப்பில் ஒரு இயல்பான எடுத்துக்காட்டாக ஒரு டிக்கெட் கவுண்டரில் உள்ள வரிசையை விவரித்தேன் அதாவது அந்த வரிசையின் முடிவில் நாம் நிற்கும் போது நமக்கு முன்னால் எத்தனை பேர் உள்ளார்கள் என்பதை கணக்கிட முடியும் அல்லவா அதைப்போல் நாம் டிக்கட்டை கவுண்டரை அடைய ஒவ்வொரு நபரும் ஒரு குறிப்பிட்ட நேரத்தை எடுத்துக்கொண்டால் எவ்வளவு நேரம் ஆகும் என்பதையும் தோராயமாக கணக்கிடலாம் எனவே ஒவ்வொரு நபரும் குறிப்பிட்ட நேரத்தை எடுத்துக் கொண்டால் அந்த குறிப்பிட்ட நேரத்தையும் அங்கு நிற்கும் நபர்களின் எண்ணிக்கையையும் ஒருவருக்கான குறிப்பிட்ட நேரத்தையும் பெருக்குவதன் மூலம் நாம் எப்பொழுது டிக்கெட் கவுண்டரை அதாவது கிரிட்டிக்கல் செக்சன்ஐ அடைவோம் என்பதை தெரிந்துகொள்ள முடிகிறது இப்போது டிக்கெட் விற்பனையாளருக்கு சில மொபைல் அழைப்புகள் வருவதாகவும் அவர் அந்த அழைப்புகளுக்கு பதில் அளிப்பதாகவும் எண்ணிக் கொள்வோம் மேலும் கவுண்டரில் அடுத்த வாடிக்கையாளருக்கு சேவை செய்வதற்கு முன்பு விற்பனையாளர் கலந்துகொள்ளும் மொபைல் அழைப்புகளின் எண்ணிக்கையில் எந்த வரம்பும் இல்லை எனவே இந்த பௌன்டேட் வெயிட்டிங் நிலை திருப்தி அடையவில்லை எனவே இந்த மூன்று விஷயங்கள் மிக முக்கியமானவை எனவேக்ரிட்டிக்கல் செக்ஷன் சிக்கலை தீர்ப்பதற்காக நீங்கள் முன்வைக்கும் எந்தவொரு தீர்வும் இந்த மூன்று நிபந்தனைகளையும் பூர்த்தி செய்ய வேண்டும் இப்போது வெயிட்டிங் கண்டிஷன் வரம்பிடப்பட்ட சில அனுமானங்களும் உள்ளன அவை ஒவ்வொரு செயல்முறையும் பூஜ்ஜியமாக இல்லாத நிலையில் வேகமாக இயங்குகிறது என்று கருதப்படுகிறது எனவே ஒவ்வொரு பிராசஸ்சிலும் அதனுடன் தொடர்புடைய சில தாமதங்கள் ஏற்படுகின்றன எனவே பிராசஸ் செயல்படுத்துவதற்கு எந்த நேரமும் எடுக்காதது போல் எதுவும் இல்லை இரண்டாவதாக n பிராசஸ் ஒப்பீட்டு வேகம் குறித்து எந்த அனுமானமும் இல்லை எனவே சில பிராசஸ் மிகவும் மெதுவாக இருக்கலாம் சில பிராசஸ் அந்த வழியில் மிக வேகமாக இருக்கலாம் ஒரே மாதிரியான ஸ்டேட்மெண்ட் இரண்டு ப்ராசஸ்கல் வெவ்வேறு நேரத்தை எடுத்துக் கொள்ளலாம் ஏனெனில் இது வழிகளில் கிடைக்கும் ரிசோர்சஸ் பொறுத்தது எடுத்துக்காட்டாகஇரண்டு ப்ராசஸ் ஒரே மெமரி லொகேஷன் ஐ அணுகக்கூடும் ஆனால் ஒரு சந்தர்ப்பத்தில்அந்த பிராசஸ் மெமரி லொகேஷன் ஆக்சஸ் முடிவுக்குக் கொண்டுவர எண்ணியது ஏனெனில் அது பிசிகல் மெமரிஇல் உள்ளது மற்ற விஷயத்தில் இது பிசிகல் மெமரி இல்லை இது உண்மையில் ஒரு ஹாட் டிஸ்க் இடம் எனவே நீங்கள் மெமரி மேனேஜ்மென்ட் அத்தியாயத்திற்குச் செல்லும்போது இது இன்னும் தெளிவாக இருக்கும் எனவே அந்த வழியில் ரிலேட்டிவ் ஸ்பீட்ஐ கணிக்க முடியாது எனவே செயல்முறைகளுக்கு இடையில் தன்னிச்சையான ஒப்பீட்டு வேகம் இருக்கலாம் எனவே எந்த ஒரு தீர்வும் மியூச்சுவல் எக்ஸ்கிளியூஷன் மற்றும் க்ரிட்டிக்கல் செக்ஷன் திருப்தி அளிக்க வேண்டும் நாம் பார்க்கும் முதல் தீர்வு பீட்டர்சன் தீர்வு எனப்படும் மென்பொருள் தீர்வு எனவே இது ஒரு நல்ல அல்காரிதம் மென்பொருள் தீர்வு மற்றும் இது ஒரு பியூர் அல்கோரித்மிக் வழிமுறை மற்றும் இரு பிராசஸ் தீர்வாகும் எனவே இது இரண்டு ப்ராசஸ்களை மட்டுமே ஒரே நேரத்தில் செயல் படுத்தும் இதில் இரண்டுக்கு மேற்பட்ட ப்ராசஸ்களை ஒரே நேரத்தில் செயல்படுத்த முடியாது நம் அனுமானத்தின் படி லோட் மற்றும் ஸ்டோர் மெஷின் லாங்குவேஜ் இன்ஸ்டிரக்ஷன்ஸ் தன்னிச்சையானவை அவைகளை குறுக்கிட முடியாது கடந்த சில வகுப்புகளில் அட்டாமிக் ஆபரேஷன் செயல்பாடுகள் குறித்து விவாதித்தோம் எனவே இதன் பொருள் என்னவென்றால்ஒரு இன்ஸ்டிரக்சனல் பிராசஸ் செய்யும்பொழுது இன்டர்ரப்ட் வரலாம் ஆனால் அது முதலில் இந்த பிராசஸ்ஐ முடித்த பிறகுதான் இன்டர்ரப்ட் சர்வீஸ் ரோட்டினுக்குள் செல்லும் பீட்டர்சனின் அல்காரிதம் நாம் கொண்டிருக்கும் இந்த லோடு மற்றும் ஸ்டோர் வகை வழிமுறைகள் அவை அட்டாமிக் என்று கருதப்படும் அதனால் அதை குறுக்கிட முடியாது இது இரண்டு மாறிகளைப் பயன்படுத்துகிறதுஅதில் ஒரு மாறிலி ஒரு முழு எண் மாறிலி ஆகும் அதுவே டர்ன் எனப்படும் இந்த டர்ன் மதிப்பு ஒன்று மற்றும் இரண்டாகும் டர்ன் மதிப்பு ஒன்றாக இருக்கும்பொழுது அது முதல் பிராஸ்ஸில் இருக்கும் டர்ன் மதிப்பு இரண்டாக இருக்கும்பொழுது அது இரண்டாவது பிராஸ்ஸில் இருக்கும் இதற்கு ஒரு பூலியன் பிளாக் இருக்கிறது பூலியன் பிளாக்கு பிளாக் ஜீரோ மற்றும் பிளாக் 1மதிப்புகள் உள்ளன எனவே ஒவ்வொரு தடவை மாறிலி டர்ன் ஆகும் பொழுதும் கிரிட்டிக்கல் செக்ஷனில் அடுத்தது எந்த பிராசஸ் நுழையும் என்பதை குறிக்கிறது எனவே உள்நுழைய இரண்டு பிராசஸ் இடையில் ஒரு சர்ச்சை இருந்தால் டர்ன் மோதலைத் தீர்க்கும் எனவே டர்ன்மதிப்பைப் பொருத்து எந்த ஒரு ப்ராசஸ் க்ரிட்டிக்கல் செக்ஷனில் நுழையலாம் என்று தீர்மானிக்கப்படுகிறது மேலும் இந்த பிளாக் மாறி மூலம் ஒரு பிராசஸ் க்ரிட்டிக்கல் செக்ஷனில் நுழைய தயாராக உள்ளதா என்பதை குறிக்கிறது எனவே ஒரு பிராசஸ் க்ரிட்டிக்கல் செக்ஷனில் நுழைய விரும்பினால் அது அதன் பிளாக் உயர்த்தும் அது மற்ற மாறியின் பிளாக் சரிபார்க்கும் மேலும் அந்தக் பிளாக் கூட உயர்ந்ததாக இருப்பதைக் கண்டறிந்தால் எந்த ப்ராசஸ்சை க்ரிட்டிக்கல் செக்ஷனில் நுழைய அனுமதிக்க வேண்டும் என்பதை தீர்மானிக்க டர்ன் மாறியைக் கலந்தாலோசிக்க வேண்டும் எனவே பிளாக் i உயர்ந்திருக்கும் பொழுது இது பிராசஸ் Pi க்ரிட்டிக்கல் செக்ஷனில் நுழைய தயாராக உள்ளது என்பதைக் குறிக்கிறது எனவே நமக்கு இரண்டு மாறிகள் கிடைத்துள்ளன ஒன்று முழு எண் மாறி டர்ன் மற்றும் இரண்டு பூலியன் மாறிகள் பிளாக் எனவே பிராசஸ் Pi இல் i இன் மதிப்பு ஒன்றாவோ அல்லது இரண்டாகவோ இருக்கலாம் அதைப்போல் இன்னொரு மாறிலி j பயன்படுத்தும்போது அதன் மதிப்பும் ஒன்றாகவும் அல்லது இரண்டாக இருக்கலாம் எப்பொழுதெல்லாம் i இன் மதிப்பு ஒன்றாக இருக்கிறதோ அப்பொழுதெல்லாம் j இன் மதிப்பு இரண்டாக இருக்கும் அதற்கு மாறாக எப்பொழுதெல்லாம் j இன் மதிப்பு ஒன்றாகி இருக்கிறதோ அப்பொழுதெல்லாம் i இன் மதிப்பு இரண்டாக இருக்கும் எனவே நான் பிராசஸ் P1 விவரிக்கும்போது i என் மதிப்பை ஒன்று என எடுத்துக் கொள்கிறேன் அதைப்போல் ப்ராசஸ் P2 விவரிக்கும்போது i இன் மதிப்பை 2 என எடுத்துக்கொள்கிறேன் ப்ராசஸ் P2 விற்கான கோட் எழுதுகிறேன் இந்த கிரிட்டிக்கல் செக்சன் என்ட்ரி எக்ஸிட் ஐ பொருத்தவரை இங்கு இரண்டு ப்ராசஸ்கல் உள்ளனபிராசஸ் P1 மற்றும் பிராசஸ் P2 ஆகிய இரண்டு பிராசஸ் கோட் உடன் உள்ளன எனவே இந்த இரண்டு ப்ராசஸ் P1P2 களுக்கான கோட் தனித்தனியே எழுத வேண்டும் ப்ராசஸ் P1 காண கோட் எழுதும்போது i இன் மதிப்பை 1 என்றும் j இன் மதிப்பை 2 என்றும் குறிப்பிட வேண்டும் ப்ராசஸ் P2 காண கோட் எழுதும்போது i இன் மதிப்பை 2 என்றும் j இன் மதிப்பை 1 என்றும் குறிப்பிட வேண்டும் இப்பொழுது இது எப்படி செயல்படுகிறது என்பதை பார்ப்போம் ப்ராசஸ் P1 செயல்முறைக் எடுத்துக்கொண்டால் அதன் i இன் மதிப்பு 1 எனவே ப்ராசஸ் P1 அதன் பிளாக் உயர்த்தும்ஆரம்பத்தில் பிளாக் 1 பிளாக் 2இவை இரண்டும் பால்ஸ் மதிப்பில் இருக்கும் டர்ன்நின் மதிப்பு தன்னிச்சையாக ஒன்று அல்லது இரண்டு என்று அளிக்கப்படுகிறது டர்ன்நின் மதிப்பு ஒன்றாக இருக்கும் பட்சத்தில் பிளாக் i இம் ட்ரூ இருக்கும் பட்சத்தில் ப்ராசஸ் P1 கிரிட்டிக்கல் செக்ஷனில் நுழைகிறது அதன்பிறகு பிளாக் சமன் செய்யப்படுகிறது பின்னர் அது வேண்டுமென்றே டர்ன் மதிப்பை j க்கு சமமாக மாறுகிறது அதாவது டர்ன் மற்றும் jயும் 2 என்ற செம மதிப்பை பெறுகின்றன பின்னர் இவை இரண்டும் ஓயில் லூப் இல் நுழைந்த டர்ன் மற்றும் பிளாக் jயும் சமமாக இருக்கிறதா என்று சரி பார்க்கப்படுகிறது எனவே பிராசஸ் 2 க்ரிட்டிக்கல் செக்ஷனில் நுழைவதற்கான விருப்பத்தையும் வெளிப்படுத்தியிருந்தால் அது அதன் பிளாக் 2 க்கு சமமாக உயர்த்தியுள்ளது இப்போது இந்த டர்ன் மதிப்பு j க்கு சமமாக இருக்கும் இந்த குறிப்பிட்ட இன்ஸ்டிரக்ஷன் ஒரு மெமரி மாடிஃபிகேஷன் இன்ஸ்டிரக்ஷன் ஆகும் இது ஒரு ஸ்டோரேஜ் வகை இன்ஸ்டிரக்ஷன் எனவே இதன் அடிப்படையிலேயே இந்த இன்ஸ்டிரக்ஷன் மற்றும் இரண்டு பிராசஸ் செயல்படுத்தப்பட்டுள்ளன ஆனால் எந்த பிராசஸ் கடைசியாக செயல்படுத்தப்பட்டது அதன் அடிப்படையில் இந்த டர்ன் சரியான மதிப்புக்கு அமைக்கப்பட்டுள்ளது எனவே முதலில் P 2 பிராசஸ் வந்தது என்று கருதினால் அது இந்த பிளாக் ட்ரூ மற்றும் டர்ன் மதிப்பு ஒன்றாக மாறும் மேலும் பிராசஸ் 1 பிளாக் 1 மதிப்பை ட்ரூ வாகவும் டர்ன் மதிப்பை 2 ஆகவும் அமைக்கிறது பின்னர் இந்த பிராசஸ் 1 இந்த ஸ்டேட்மெண்ட்க் வரும்போது பிராசஸ் 2 இன் பிளாக் இயக்கப்பட்டிருப்பதையும் டர்ன் 2 க்கு சமமாகவும் இருப்பதைக் காணலாம் எனவே அந்த விஷயத்தில் பிராசஸ்2 செயல்படும் பிராசஸ் 1இந்த கட்டத்தில் காத்திருக்கும் எனவே பிராசஸ் 1 அடுத்ததாக திட்டமிடப்படும் இந்த பிளாக் அதற்கு சமமாக இருப்பதைக் காணும் அப்போது j இன் மதிப்பு ஒன்று அதாவது ட்ரூ ஆனால் டர்ன் மதிப்பு 2 ஆக இருக்கும் ஆனால் அது அங்கே காத்திருக்காது எனவே டர்ன் என்பது பிராசஸ் 2 க்கானது எனவே எனக்கு இரண்டு ப்ராசஸ் கல் அதாவது பிராசஸ் 1 மற்றும் பிராசஸ் 2 கிடைத்துள்ளன ஆகவே என்ன நடந்தது முதலில் பிராசஸ் 2 வந்தது அதன்படி பிளாக் 2 ட்ரூவாகவும் மற்றும் அது டர்ன் மதிப்பை 1 ஆக மாற்றியது இப்போது பிராசஸ் 1 வந்தது அது என்ன செய்தது இது பிளாக் 1 ஐ ட்ரூவாகவும்செய்துள்ளது பின்னர் டர்ன் மதிப்பை 2 மாறியுள்ளது இப்போது பிராசஸ் 1 இந்த லைனை எக்ஸிக்யூட் செய்கிறது இப்பொழுது பிளாக் 2 ட்ரூவாகவும் மற்றும் டர்ன் மதிப்பு ட்ரூவாகவும் உள்ளதையும் காண்கிறது எனவே பிராசஸ் 1 இந்த ஸ்டேட்மெண்ட்களை சில நேரம் லூப்பில் வைத்திருக்கும் பின்னர் பிராசஸ் 1 டிஷெட்யூல் செய்யப்பட்ட பின்னர் பிராசஸ் 2 நடைமுறைக்கு வரும் எனவே பிராசஸ் 2 இது பிளாக் 1 ட்ரூவாகும் என்பதைக் கண்டுபிடிக்கும் ஆனால் டர்ன் மதிப்பை 2 ஏனெனில் இந்த பகுதி முதலில் எக்ஸிகியூட்செய்யப்பட்ட பகுதி பின்னர் பிராசஸ் 1 வந்தது எனவே டர்ன் இறுதி மதிப்பு 2 ஆகும் இதன் விளைவாக பிராசஸ் 2 டர்ன்நின் மதிப்பு 1 க்கு சமமாக இல்லை என்பதைக் கண்டுபிடிக்கும் எனவே இது இந்த லூப்பில் இருந்து வெளியே வந்து அது க்ரிட்டிக்கல் செக்ஷனை எக்ஸிகியூட் செய்யும் கிரிட்டிக்கல் செக்ஷனை எக்ஸிகியூட் செய்த பின் சிறிது நேரம் கழித்து அது பிளாக் மதிப்பை ஃபால்ஸ் அமைக்கும் பின்னர் அடுத்த முறை பிராசஸ் 1 ஷெட்யூல் செய்யப்படும் எனவே அது பிளாக்2 ஃபால்ஸ் அமைக்கும் எனவே இது ஒயில்லூப் இதிலிருந்து வெளியேறும் பின்னர் அது கிரிட்டிக்கல் சக்சன் இல் நுழையும் எனவே என்ன நடக்கிறது என்றால் ஒரே நேரத்தில் இரண்டு ப்ராசஸ் கல் க்ரிட்டிக்கல் செக்ஷனில் நுழையவில்லை எனவே ஒரு பிராசஸ் க்ரிட்டிக்கல் செக்ஷனில் நுழைய விரும்பினால் அதன் பிளாக் ட்ரூவாக இருந்தால் அதன் செட் மற்ற பிராசஸ்களுக்கு வாய்ப்பாக மாறும் மற்ற பிராசஸ்ளுக்கு பிளாக் கிடைத்திருந்தால் அதன் பிளாக் உயர்த்தப்பட்டால் இந்த பிராசஸ் காத்திருக்கும் ஆனால் மற்ற பிராசஸ்ளுக்கு அவ்வாறு வரும்போது அந்த டர்ன் தனக்கானதா என்பதைக் கண்டுபிடிக்கும் எனவே இது ஒயில்லூப் இருந்து வெளியேறி கிரிட்டிக்கல் சக்சன்கு செல்லும் எனவே இந்த வழிமுறை சரியாக செயல்படுகிறது எனவே இந்த மியூச்சுவல் எக்ஸ்கிளியூஷன் பண்புகளின் நிறைவை நாம் காணலாம் எனவே மூன்று கிரிட்டிக்கல் செக்ஷனின் தேவைகளும் நிறைவேற்றப்படுகின்றன என்பதை நிரூபிக்கும் முதலாவதாக மியூச்சுவல் எக்ஸ்கிளியூஷன் பாதுகாக்கப்படுகிறது ஏனெனில் Pi பிளாக் j ஐ ஃபால்ஸ் அல்லது i க்கு சமமாக மாற்றினால் மட்டுமே க்ரிட்டிக்கல் செக்ஷனில் நுழைய முடியும் எனவே இந்த வழிமுறையை நாம் கவனித்தால் ஒயில்லூப்பில் வெளியேறி கிரிட்டிக்கல் செக்ஷன்குல் வேண்டும் இந்த லூப் j எப்பொழுது தோல்வியுறும் எனவே jயின் மதிப்பு ஃபால்ஸ் சாக வேண்டும் அல்லது டர்ன் மதிப்பு i சமமானதாக இருக்க வேண்டும் இந்த இரண்டு நிலையையும் திருப்திபடுத்த வேண்டும் எனவே இங்கே எழுதப்பட்டிருப்பது இந்த நிபந்தனை j என்பது ஃபால்ஸ் அல்லது டர்ன் மதிப்பு i க்கு சமமாக மாறும் என்று நாம் கூறலாம் எனவே இதை ஒரே நேரத்தில் திருப்திப்படுத்த முடியாது ஏனெனில் டர்ன் ஒரு மெமரி லொகேஷன் மேலும் இது ஒரு முழு எண் மாறி என்பதால் ஒரே நேரத்தில் இரண்டு மதிப்புகளைக் கொண்டிருக்க முடியாது என்று நான் சொன்னேன் எனவே டர்ன் ஒரே நேரத்தில் 1 மற்றும் 2 க்கு சமமாக இருக்க முடியாது இதன் விளைவாக இந்த முறை டர்ன் ட்ரூ என அமைக்கப்படும் இந்த முறை கண்டிஷன் செக் அமைக்கப்படும் எனவே இரண்டு பிராசஸ் க்ரிட்டிக்கல் செக்ஷனில் நுழைய தங்கள் கோரிக்கையை எழுப்பி இருந்தன எனவே இந்த பிளாக் மாறிகள் ட்ரூ இருக்கும் ஆனால் டர்ன் ஒரு நேரத்தில் ஒரே ஒரு மதிப்பை மட்டுமே கொண்டிருக்க முடியும் எனவே எந்த பிராசஸ் அந்த விஷயம் திருப்தி அளித்தது அது க்ரிட்டிக்கல் செக்ஷனில் நுழைகிறது எந்த பிராசஸ் டர்ன் எனவே அது க்ரிட்டிக்கல் செக்ஷனில் நுழையும் மற்றொன்று காத்திருக்கும் எனவே டர்ன் மெமரி லொக்கேஷனில்நாம் சில மதிப்பை ஸ்டோர் செய்ய முயற்சிக்கும்போதெல்லாம் நாம் அதன் மதிப்புகளை மட்டுமே நம்பியுள்ளோம் அது ஒரு ஆட்டம் செயல்பாடு ஆகும் எனவே இது குறுக்கிட முடியாது இதன் விளைவாக அதை மாற்ற முடியாது ஒரே நேரத்தில் இரண்டு மதிப்பை கொண்டிருக்க முடியாது எனவே மியூச்சுவல் எக்ஸ்கிளியூஷன் புரோகிரஸ் ரெகுறியெமென்ட் திருப்தி அடைகிறது எனவே புரோகிரஸ் ரெகுறியெமென்ட் கூறுவது என்னவென்றால் அவற்றின் கிரிட்டிக்கல் சக்சன் வெளியே பல ப்ராசஸ்கள் காத்திருக்கும் பட்சத்தில் அவை க்ரிட்டிக்கல் செக்ஷனில் நுழைய விரும்பினால் அடுத்து யார் நுழைவார்கள் என்பது போன்ற முடிவை காலவரையின்றி ஒத்திவைக்க முடியாது மேலும் இது டர்ன் மாறி மூலம் மட்டுமே தீர்மானிக்கப்படுவதை நீங்கள் காண்கிறீர்கள் எனவேடர்ன் மாறி மூலம் க்ரிட்டிக்கல் செக்ஷனில் எந்த பிராசஸ் நுழைகிறது என்பது போல் இது தீர்மானிக்கிறது எனவே ஒரு செயல்முறைக்கு மட்டுமே ஒயில்லூப் ட்ரூ நிலை உருவாகும் மற்ற அனைத்திற்கும் அது நிச்சயமாக ஃபால்ஸ் ஆக இருக்கும் மேலும் ஒயில்லூப் நிபந்தனை ஃபால்ஸ் எதுவாக இருந்தாலும் இது க்ரிட்டிக்கல் செக்ஷனில் நுழைகிறது பின்னர்க்ரிட்டிக்கல் செக்ஷனில் முடித்த பின்னர் இந்த பிளாக்மதிப்பு ஃபால்ஸ் அமைக்கும் எனவே க்ரிட்டிக்கல் செக்ஷனில் யார் நுழைவார்கள் என்பது போன்ற முடிவு அது ஒருபோதும் காலவரையின்றி ஒத்திவைக்கப்படுவதில்லை என்று நீங்கள் கூறலாம் எனவே டர்ன் மாறி அங்கு உறுதி செய்கிறது ஒரு பிராசஸ் கிரிட்டிக்கல் சக்சன் முடித்த சூழ்நிலை காரணமாக பவுண்டட் வெயிட் நிபந்தனைகளை பூர்த்தி செய்கிறது எனவே உங்கள் பிராசஸ் கிரிட்டிக்கல் சக்சன் நுழைய முற்படும்போது மற்ற ப்ராசஸ் கல் க்ரிட்டிக்கல் செக்ஷனில் இருப்பதை தெரிந்து கொள்கிறது எனவே இந்த பிராசஸ் க்ரிட்டிக்கல் செக்ஷனில் நுழையமுடியாது மற்ற பிராசஸ் க்ரிட்டிக்கல் செக்ஷனில் முடிக்கும்போது பிளாக் ஃபால்ஸ் மாறிவிடுகிறது என்பதை நாம் அறிவோம் மேலும் அடுத்த முறை இந்த பிராசஸ் ஒயில்லூப் நிலையை சரிபார்க்கும் போது பிளாக் ஃபால்ஸ் மாறி இருக்கிறது என்பதைக் கண்டறியும் எனவே அது க்ரிட்டிக்கல் செக்ஷனில் நுழைகிறது எனவே பவுண்டட் வெயிட் இது மற்ற ஒரு பிராசஸ்இன் ஒரு முழு எக்சீக்யூசன் முடியும்வரை பவுண்டாக உள்ளது எனவே பவுண்டட் வெயிட் திருப்தி அளிக்கிறது எனவே இந்த பீட்டர்சன் தீர்வு இரண்டு பிராசஸ் சின்கிரோநைஸ்ஷன் போன்ற சூழ்நிலைகளுக்கு நன்றாக வேலை செய்கிறது N என் மதிப்பு 2 ப்ராசஸ்கலுக்கு மேல் இருந்தால் அதற்கான தீர்வு என்ன எனவே பேக்கரி அல்காரிதம் என்று அழைக்கப்படும் மற்றொரு வழிமுறை உள்ளது இதைப்பற்றி அறிவதற்கு முன் நாம் இதற்கான மற்ற தீர்வுகளை பற்றி விவாதிப்போம் மியூச்சுவல் எக்ஸ்கிளியூஷன் கிரிட்டிக்கல் சக்சன் ப்ராப்ளம் களுக்கு வேறுசில யுக்திகளை பயன்படுத்தி தீர்வுகளை காணலாம் எனவே நாம் அடுத்தவற்றில் இருப்பவைகளை பார்ப்போம் இங்கே கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால் நாம் பார்த்த மென்பொருள் தீர்வுகள் அவை பிஸியாக வெயிட்டிங்கை பணிக்கிறது எனவே அதன்அடிப்படையில் அந்த பிராசஸ் ஒயில்லூப்இல் காத்துஇருக்கின்றது எனவே இந்த ஸ்டேட்மெண்ட்டின்படி பிளாக் j டர்ன் சமமாக மாற்றினால் இது இன்பினிட் லூப் ஆகும் எனவே பிராசஸ் பொருத்தவரை அது ஏதாவது பிராசஸ் செய்து கொண்டிருக்கிறது ஆனால் அந்த பிராசஸ் முன்னேறவில்லை என்றாலும் அது ஒயில்லூப்பிளும் இல்லை ஆனால் பிராசஸ் பிஸியாக இருக்கிறது எனவே இந்த நிலை அவைகளின் பிஸிவெயிட்டிங் என்று அழைக்கப்படுகிறது ஒரு பிராசஸ் க்ரிட்டிக்கல் செக்ஷனில் நுழைய விரும்பும் போது அது தொடர்ச்சியாகலூப் சிக்கிக் கொள்கிறது இப்பொழுது அதுகிரிட்டிக்கல் சக்சன் நுழைய முடியுமா இதுவே பிஸி வெயிட்டிங் கொள்கையாகும் மேலும் பிஸியாக வெயிட்டிங் நிச்சயமாக CPU சைக்கிள் வீணடிப்பதாகும் ஏனெனில் பயனுள்ள கணக்கீடு எதுவும் செய்யப்படவில்லை மேலும் சில மெமரி லொகேஷன் மதிப்புகள் சரியான மதிப்பைப் பெற்றுள்ளதா என்பதைப் பார்க்கிறோம் எனவேபிராசஸ் கிரிட்டிக்கல் சக்சன் அனுமதிக்க முடியும் இது ஒரு சிறந்த நிலைமை போன்றது நிலைமை மாறும் போது நிபந்தனை கிடைக்கும் பின்னர் ப்ராசஸ்களுக்கு அறிவிக்கப்படும் எனவே இந்த வழக்கமான சூழ்நிலையில் சில கவுண்டர்களை குறிப்பிட்ட இடைவெளியில் அல்லது நேரத்தில் ஏதாவது மதிப்பு இருக்கிறதா என்பதை காண வேண்டும் அல்லது அடுத்த தேர்வு என்னவென்றால் ஐட்டம் உள் நுழையும் போது நமக்கு தகவல் கொடுக்கப்படும் அப்பொழுது நாம் உள்ளே நுழையலாம் எனவே இதுதான் வித்தியாசம் எனவே முதலில் உள்ளது பிஸி வெயிட்டிங் நிலையில் இருக்கிறது நீங்கள் மீண்டும் மீண்டும் கவுண்டரில் ஐட்டம் இருக்கிறதா என்பதை சரி பார்க்க வேண்டும் மற்ற விஷயத்தில் அந்த நேரத்தில் நீங்கள் வேறு ஏதாவது செய்கிறீர்கள் ஐட்டம் வரும்போது உங்களுக்கு அறிவிக்கப்படும் இது ஒரு சிறந்த உத்தி எனவே ஆப்பரேட்டிங் சிஸ்டம் செயலாக்கத்திலும் நாம் இது போன்ற சில விஷயங்களைச் செய்யலாம் எனவே நிறைய சிஸ்டம்ஸ் ஹார்ட்வேர் ஆதரவை க்ரிட்டிக்கல் செக்ஷன்ஐ கோட் செயல்படுத்த தருகிறது இந்த அனைத்து தீர்வுகளும் லாக்கிங் ஐடியாவை அடிப்படையாகக் கொண்டு அமைகிறது எனவே லாக்கிங் என்றால் சில லாக் பெறப்படும் எனவே ஒரு லாக் அமைக்கப்பட்டால் மற்ற பிராசஸ் லாக் பெற முடியாது மற்றும் க்ரிட்டிக்கல் செக்ஷனில் நுழைய முடியாது எனவே பிராசஸ் லாக் பெறுவது அவசியம் எனவே இரண்டு செயல்முறைகளுக்கு ஒரே நேரத்தில் லாக் இருக்க முடியாது எனவே குறியீடு பொறுத்து இது மீண்டும் இன்பினிடி லூப் ஆகும் எனவே கிரிட்டிக்கல் சக்சன் நுழைய அல்லது நுழைய முயற்சிக்கும் செயல்முறை அது லாக் பெற முயற்சிக்கிறது லாக் சரியாகப் பெறப்பட்டிருந்தால் பிராசஸ் கிரிட்டிக்கல் சக்சன் நுழைந்து அதைமுடித்த பின்னர் அது லாக் மீதமுள்ள அதே மீதமுள்ள சக்சன் விடுவிக்கும் எனவே இந்த வழியில் கிரிட்டிக்கல் சக்சன் சிக்கலுக்கு ஒரு கணினி தீர்வை நாம் பெற முடியும் இருப்பினும் இங்கே லாக் வன்பொருள் மூலம் வழங்கப்படுகிறது எனவே நம் அறிமுக வகுப்புகளில் நான் சொல்லிக்கொண்டிருந்தபடி இந்த சிஸ்டம் டிசைனர் மற்றும் பிராசஸ் டிசைனர் மற்றும் OS டிசைனருக்கான சில பயனுள்ள வசதிகளை உருவாக்குவதற்காக அவர்கள் கைகோர்த்து செயல்பட வேண்டும் எனவே இது வன்பொருள் டிசைனர் வழங்க வேண்டிய ஒரு வசதி ஒருவித லாக்கிங் மெக்கானிசம் வழங்க வேண்டும் சில ஸ்டேட்மெண்ட் இயக்குவதன் மூலம் அந்த லாக் பெற முடியும் மற்றும் சில ஸ்டேட்மெண்ட் செயல்படுத்துவதன் மூலம் லாக் விடுவிக்க முடியும் எனவே லாக் சரியாக வாங்கப்பட்டிருந்தால் லாக் அமைக்கப்பட்டுள்ளதா இல்லையா என்பதை சரிபார்த்து பின்னர் க்ரிட்டிக்கல் செக்ஷனில் நுழையலாம் இந்த செயல்முறையால் லாக் வெளியிடப்படும் வரை வேறு எந்த செயல்முறையும் லாக் பெற முடியாது சின்கிரோநைஸ்ஷன் வன்பொருள் நவீன இயந்திரங்கள் லாக் செயல்படுத்த சிறப்பு அட்டாமிக் ஹார்ட்வேர்வழிமுறைகளை வழங்குகின்றன எனவே லாக் ஒரு கருத்து எனவே இந்த லாக் எவ்வாறு வழங்கப்படுகின்றன எனவே அவை சில ஆட்டம் வழிமுறைகள் மூலம் அவை குறுக்கிட முடியாதவை என்று நான் சொன்னது போல இதை பிரிக்க முடியாது அது சாத்தியமில்லை எனவே எந்த மெஷின் இன்ஸ்டிரக்ஷன் இருந்தால் அது ஒரு ஆட்டம் வழிமுறையாக இருக்கும் இரண்டு வகையான இன்ஸ்டிரக்ஷன்ஸ் உள்ளன அவை டெஸ்ட் மெமரி மற்றும் செட் மதிப்பு எனவே அவை டெஸ்ட் மற்றும் செட் வகை இன்ஸ்டிரக்ஷன்ஸ் என்றும் அழைக்கப்படுகின்றன எனவே ஒரு இன்ஸ்டிரக்ஷன் படி மெமரி லொகேஷன்மதிப்பைச் சோதித்து சேமிப்போம்எனவே நான் ஒரு மெமரி லொகேஷன் வைத்திருக்க முடியும் அதன் பெயர் லாக் எனவே நான் ஆரம்பத்தில் லாக் 0 ஆக ரீசெட் செய்ய முடியும் முதலில் லாக் மதிப்பை சரிபார்க்க வேண்டும் லாக் ரீசெட் ஆகியிருந்தால் அதை 1 ஆக அமைத்து கிரிட்டிக்கல் சக்சன் நுழையவும் இவை அனைத்தையும் ஒரு லாக் மூலம் செய்ய வேண்டும் என்று நினைக்கிறேன் இப்போது அப்படியானால் இரண்டுமெமரி லொகேஷன் தேவைப்படுவதை நீங்கள் காண்கிறீர்கள் ஒன்று லாக் மதிப்பைச் சரிபார்க்கிறது இது ஒரு லொகேஷன் இருப்பதால் இது ஒரு நினைவக ரீட் ஆப்ரேஷன் இது ஒரு மெமரி ரீட் ஆபரேஷன் பின்னர் அதை ரீசெட் செய்தபின்னர் நான் அதை 1 ஆக அமைக்க விரும்புகிறேன் எனவே அதை 1 ஆக அமைக்கவும் இது மெமரி ரைட் ஆபரேஷன் எனவே இந்த முழு விஷயத்தையும் செயல்படுத்த நினைவகத்தில் இரண்டு செயல்பாடுகள் கிடைத்துள்ளன எனவே மெமரி ரீட் ஆபரேஷன் அதைத் தொடர்ந்து மெமரி ரைட் ஆபரேஷன் இருக்க வேண்டும் மேலும் சிக்கல் என்னவென்றால் இந்த மெமரி ரீட் மெமரி ரைட் வகை வழிமுறைகள் ஒரே பிராஸ்ஸில் கிடைக்கின்றன எனவே அவை ஆட்டம் ஆனால் இந்த இரண்டு ஸ்டேட்மெண்ட் களும் அவை ஆட்டம் அல்ல இது ஒரு மெமரி ரிட் இருக்கலாம் எனவே இது அடிப்படையில் ஒரு லோட் இன்ஸ்டிரக்ஷன் மற்றும் இந்த மெமரி ரைட் என்பது ஒரு ஸ்டோர் இன்ஸ்டிரக்ஷன் ஆகும் எனவே இதன் விளைவாக லாக் மெமரி லொகேஷன் மதிப்பை சில பதிவு R இல் பெறுவேன் மேலும் ஸ்டோர் லாக் R சொல்லலாம் எனவே Rமதிப்பை ஒன்று என வைத்துக் கொள்வோம் பின்னர் லாக் R ஐ சேமித்து வைக்கிறேன் எனவே அது R இன் மதிப்பை லாக் ஆக சேமிக்கும் லாக் 1 அமைக்கப்படும் எனவே இப்போது இந்த மூன்று வழிமுறைகளையும் நீங்கள் காண்கிறீர்கள் எனவே முதல் இன்ஸ்டிரக்ஷன் எக்ஸி கியூட் செய்தபின் இரண்டாவது இன்ஸ்டிரக்ஷன் முதலியவற்றை இயக்கிய பின் குறுக்கீடு வரலாம் எனவே ஒட்டுமொத்தமாக இந்த மூன்று இன்ஸ்டிரக்ஷன் தொகுதி ஆட்டம் அல்ல எனவே இந்த டெஸ்ட் மெமரிவேர்ட் மற்றும் செட் மதிப்பு என்ன எனவே இந்த மூன்று இன்ஸ்டிரக்ஷன் வசதியையும் ஒன்றாக வழங்குவதே இந்த அறிவுறுத்தல் வசதியாகும் ஒரே இன்ஸ்டிரக்ஷன் இந்த மூன்று இன்ஸ்டிரக்ஷன் இணைக்கப்பட்டுள்ளன இதன் விளைவாக இந்த பிராசஸ் இடையே குறுக்கிட முடியாது எனவே இந்த அட்டாமி சிட்டி நீங்கள் இழக்க முடியாது எனவே இந்த முழு பிராசஸ் அட்டாமிக் களி செயல்படுத்தப்படுகிறது எனவே இது டெஸ்ட் மெமரிவேர்ட் செட் மதிப்பு முறை இன்ஸ்டிரக்ஷன் எனவே அப்படி இல்லையெனில் அதன் மதிப்பு ஒன்றுமில்ல ஆனால் மெமரி ரீட் தொடர்ந்து மெமரி ரைட் இயங்குகிறது ஆனால் வித்தியாசம் என்னவென்றால் இந்த முழு பிராசஸ் அட்டாமிக் செய்யப்படுகிறது எனவே இந்த ரீட் ரைட் செயல்பாடுகளுக்கு இடையில் பிராசஸ் குறுக்கிட முடியாது எங்களிடம் உள்ள பிற இன்ஸ்டிரக்ஷன் இரண்டு நினைவக இடங்களின் உள்ளடக்கங்களை மாற்றுவது எனவே நான் ஒரு மாறி வைத்திருக்க முடியும் நான் லாக் என்று ஒரு மெமரி லொகேஷன் வைத்திருக்க முடியும் கீ எனப்படும் மற்றொரு மெமரி லொகேஷன் வைத்திருக்க முடியும் எனவேநான் லாக் மற்றும் கீ உள்ளடக்கத்தை இடமாற்றம் செய்யலாம் முன்பு நான் கீ 1 க்கு அமைக்கலாம் எனவே இந்த இடமாற்று வழிமுறையை செயல்படுத்திய பின் லாக் மாறி 1 க்கு சமமாகிறது எனவே அந்த வழியில் நான் லாக் அமைக்கலாம் முந்தைய லாக் மதிப்பின் மதிப்பை முந்தைய லாக் இருப்பிடத்தை ஒரு அறிவுறுத்தலால் சரிபார்க்க முடியும் ஆனால் சில மெமரி ரீட் ரைட் ஆபரேஷன்களைmemory read write operation நான் செய்ய முயற்சிக்கிறேன் ஆனால் அவை அனைத்தும் அட்டாமி சிட்டி செயல்படுத்தப்படுகின்றன எனவே இடையில் நாம் நிறுத்த முடியாது எனவே இந்த இரண்டு இன்ஸ்டிரக்ஷன் அவை இயற்கையில் அட்டாமிசிட்டி இருக்கும் எனவே இந்த பிராசஸ்டிசைனர் அவர்கள் இந்த வகை வழிமுறைகளை செயல்படுத்த வேண்டும் மேலும் இந்த அறிவுறுத்தல்கள் கிடைத்தால் இயக்க முறைமையின் வடிவமைப்பில் இந்த அம்சங்களுக்கு உதவலாம் எனவேஇது டெஸ்ட் மற்றும் செட் இன்ஸ்டிரக்ஷன் வரையறை எனவே இது ஒரு சுடோகோட் குறியீடு எனவே இது எந்தவொரு பிராசஸர்யும் செயல்படுத்தக்கூடிய ஒரு நிரல் ஆனால் நல்ல விஷயம் என்னவென்றால் இந்த முழு எக்ஸிகியூசன் இயற்கையில் அட்டாமிக் எனவே இது அட்டாமிக் முறையில் செயல்படுத்தப்படுகிறது எனவே இந்த இன்ஸ்டிரக்ஷன் என்ன செய்கிறது இது டார்கெட் லொகேஷன் மதிப்பை எடுத்துக்கொள்கிறது அந்த இடத்திலிருந்து மதிப்பு ஒரு தற்காலிக மாறி rv க்கு எடுத்துச் செல்லப்படுகிறது பின்னர் இந்த டார்கெட் உண்மை என அமைக்கப்பட்டு அது rv இன் மதிப்பை வழங்குகிறது இது இருப்பிட இலக்கு என்றால் ஆரம்பத்தில் அந்த இருப்பிடம் ஃபால்ஸ் இருக்கலாம் எனவே இந்த இன்ஸ்டிரக்ஷன் அட்டாமி சிட்டி இயக்கிய பிறகு என்ன நடக்கும் எனவே இந்த இருப்பிடம் ட்ரூஎன அமைக்கப்படும் மேலும் இந்த செயல்பாட்டிற்கான ரிட்டன் மதிப்பு ஃபால்ஸ் இருக்கும் எனவே இந்த குறிப்பிட்ட அம்சத்தை செயல்படுத்த முடியும் இது கிரிட்டிக்கல் சக்சன் சிக்கலுக்கு இந்த தீர்வை செயல்படுத்த பயன்படுத்தலாம் இது பாராமீட்டர் அசல் மதிப்பை திருப்பி வழங்குகிறது மேலும் இது பாராமீட்டர் மதிப்பை ட்ரூ என அமைக்கிறது எனவே இது டெஸ்ட் மற்றும் செட் இன்ஸ்டிரக்ஷன் பொருள் எனவே இந்த ப்ராசஸ் டிசைனர்களை இந்த குறிப்பிட்ட சிமெண்ட்டிக் பிராசஸர் பாணியில் செயல்படுத்த வேண்டும் எனவே இந்த கிரிட்டிக்கல் சக்சன் சிக்கலைத் தீர்க்க நான் இதை எவ்வாறு பயன்படுத்தலாம் என்பதைப் பார்ப்போம் எனவே ஷேர்டூ பூலியன் மாலியை ஃபால்ஸ் என்று துவக்கி உள்ளோம் P1 P2 P3 முதலிய பல செயல்முறைகள் கிடைத்தன என்று வைத்துக்கொள்வோம் இப்போது ஒவ்வொரு பிராசஸ் ஸ்ட்ரக்சர் இது போன்றே இருக்கும் எனவே அனைத்து பிராசஸ் ஸ்ட்ரக்சர் இது போலவே இருக்கும் எனவே ஷேர்டூ லொகேஷன் எனக்கு கிடைத்துள்ளது அதன் பெயர் லாக் மற்றும் இந்த லாக் ஃபால்ஸ் துவக்கப்படுகிறது எனவே ஷேர்டூ லொகேஷன் ஃபால்ஸ் துவக்கப்பட்ட கிடைத்துள்ளது கிரிட்டிக்கல் சக்சன் கோடு இயக்க விரும்பும் ஒவ்வொரு செயல்முறையும் இப்படி செய்யும் எனவே டெஸ்ட் மற்றும் செட் லாக் எதுவும் செய்ய வேண்டாம் எனவே அது முயற்சிக்கும் எனவே முதல் பிராசஸ் தொகுப்பு P1 வருகிறது P1 இந்த டெஸ்ட் செட் இன்ஸ்டிரக்ஷன் எக்ஸி கியூட் செய்கிறது எனவே இதன் விளைவாக இது ட்ரூ என அமைக்கப்பட்டு இந்த டெஸ்ட் செட் ஃபால்ஸ் மதிப்பைப் பெறுகிறது எனவே பிராசஸ் பி 1 க்கு இப்போது எந்த தடையும் இல்லை அதனால் இது கிரிட்டிக்கல் செக்சனில் நுழையும் எனவே இது க்ரிட்டிக்கல் செக்ஷனில் நுழைகிறது இப்போது இந்த பிராசஸ்P1 க்ரிட்டிக்கல் செக்ஷனில் இருக்கும்போதுபிராசஸ் P2 கூட வந்துக்ரிட்டிக்கல் செக்ஷனில் நுழைய முயற்சிக்கிறது என்று வைத்துக்கொள்வோம் எனவே இது செட் மற்றும் செட் இன்ஸ்டிரக்ஷன் எக்ஸி கியூட் செய்யமுயலும் ஆனால் இந்த முறை P2 முந்தைய மதிப்பை லாக் இது உண்மைக்கு சமம் எனவே P2 மதிப்பு ட்ரூ P 2 இங்கே காத்திருக்கும் எனவே P3 அவ்வாறு வந்தால் P3 இதேபோன்ற இன்ஸ்டிரக்ஷன் எக்ஸிகியூட் செய்யமுயலும் மேலும் P3 யும் அங்கே காத்திருக்கும் எனவே அது மதிப்பை ட்ரூ பெறும் எனவே இதன் விளைவாக P1 மட்டுமே க்ரிட்டிக்கல் செக்ஷனில் உள்ளது P2 P3 அவை க்ரிட்டிக்கல் செக்ஷனில் நுழைய முடியவில்லை இப்போது சிறிது நேரம் கழித்து P1 முடிவடையும் எனவே P1 இந்த லாக் மீண்டும் ஃபால்ஸ் சமமாக அமைக்கும் எனவே அடுத்த முறை P2 இதை எக்ஸிகியூட் போது லூப் நிலை டெஸ்ட் செய்கிறது எனவே இது இந்த டெஸ்ட் பெற்றுத்மதிப்பை ஃபால்ஸ் என அமைக்கும் எனவே P2 க்ரிட்டிக்கல் செக்ஷனில் நுழைகிறது அல்லது P2 க்கு முன்பு வந்திருந்தால் P3 இதை சரி பார்க்கும் மேலும் ரீசெட்செட் மதிப்பு ஃபால்ஸ் என்பதைக் கண்டுபிடிக்கும் எனவே P3 க்ரிட்டிக்கல் செக்ஷனில் நுழைகிறது எனவே இதன் விளைவாக எங்களிடம் உள்ள இந்த தீர்வை நீங்கள் காண்கிறீர்கள் மியூச்சுவல் எக்ஸ்கிளியூஷன் நிச்சயமாக திருப்தி அளிக்கிறது வரம்புக்குட்பட்ட காத்திருப்பு பவுண்டட் வெயிட் உத்தரவாதம் அளிக்க முடியாது ஏனென்றால் ஒரு பிராசஸ் P2 க்ரிட்டிக்கல் செக்ஷனில் நுழையும்படி கேட்டால் அதற்கு எவ்வளவு நேரம் காத்திருக்க வேண்டும் என்பதை நம்மால் சொல்ல இயலாது எனவே செட்யூலர் P3 மற்றும் P1 பிராசஸ் எப்போதுமே எடுக்கும் P2 இல் இருக்கும் ஒவ்வொரு முறையும் இந்த P1 க்ரிட்டிக்கல் செக்ஷனில் இருந்தது எனவே P1 ஐ முடித்த பிறகு செட்யூலர் P3 ஐ செட்யூலர் செய்யலாம் எனவே P3 எக்ஸிகியூட் செய்யபடுகிறது எனவே P2 க்கு இடையில் P2 லாக் கிடைக்கவில்லை என்பதைக் கண்டறிந்து அது மீண்டும் காத்திருக்கிறது சிறிது நேரம் கழித்து P3 மீண்டும் முடிந்ததும் இந்த நேரத்தில்P1 வந்துவிட்டது எனவே P 1 மற்றும் P2 இரண்டும் அவ்வாறு காத்திருக்கின்றன செட்யூலர் P1 ஐ எடுக்கிறார் எனவே இதன் விளைவாக P2 மீண்டும் காத்திருங்கள் எனவே வரம்பு இல்லைகிரிட்டிக்கல் சக்சன் இறங்குவதற்கு முன் P2 எத்தனை முறை காத்திருக்க வேண்டும் என்பதில் எந்த வரம்பும் இல்லை எனவேபவுண்டட் வெயிட் திருப்தி இந்த தீர்வில் திருப்தி அடையவில்லை மேலும் இந்த தீர்வு நிச்சயமாக ஒரு பிஸி வெயிட்டிங் தீர்வாகும் ஏனெனில் இது தொடர்ந்து இதைச் சோதித்து வருகிறது இந்த டெஸ்ட் மற்றும்செட்இன்ஸ்டிரக்ஷன்எக்ஸிகியூட் செய்கிறது மேலும்கிரிட்டிக்கல் சக்சன் செல்ல அனுமதி வழங்கப்பட்டதா என்பதைப் பார்க்க முயற்சிக்கிறது இதை அடுத்த வகுப்பில் தொடருவோம்